எனவே இந்த விஷயத்தில் Vb Vc Ib Ic Zf 3 ZfIa0 நான் இதை அழைக்கிறேன் இதனால்தான் நாம் 3ZfIa0 ஐ எழுதுகிறோம் எனவே இங்கே நீங்கள் பார்த்தால் Ib Ic 3Ia0 என்பதைக் காணலாம் இது உங்களுக்குத் தெரியும் எனவே Ia1Ia2Ia0 13 ββ2 என்பது மேட்ரிக்ஸை நீங்கள் அறிந்ததும் பின்னர் Ia 0 மற்றும் இது Ib மற்றும் Ic ஆகும் ஏனென்றால் இந்த இரட்டைக் கோடு க்ரவுன்ட்ல் தவறு அது இடையில் நடந்தது ஃபேஸ் b மற்றும் c எனவே Ia 0 எனவே இங்கே Ia 0 ஐ வைத்தால் அது Ib Ic ஆகும் எனவே Ia0 சமம் இந்த சமன்பாட்டிலிருந்து Ia0 13 உங்கள் Ib Ic என்றால் Ib Ic 3 Ia0 எனவேஇந்த ஒரு Ib Ic 3 Ia0 ஆல் மாற்றப்படுகிறது அதனால்தான் Vb Vc 3 ZfIa0 இப்போதுமின்னழுத்தங்களின் சமச்சீர் கூறுகள் வழங்கப்படுகின்றன இவை மீண்டும் நமக்குத் தெரியும் அதனால் இது உங்கள் Va Vb மற்றும் Vc Vb இங்கே நாம் Vb Vc எழுதுகிறோம் இது சமன்பாடு 32 இப்போது 32 சமன்பாட்டிலிருந்து நீங்கள் நேரடியாக எழுதலாம் Va1 ஐ எழுதினால் அது மீண்டும் Va βVb β2Vb ஆக இருக்கும் ஏனெனில் Vb Vc நீங்கள் Va2 ஐ எழுதினால் அதுவும் 13 ஆகும் நீங்கள் Va β2Vb βVb என்று எழுதுவீர்கள் அதாவது β2 β இரண்டும் சமன்பாடு பொதுவானது அதாவது நேரடியாக அதை எழுதலாம் இது சமன்பாடு 33 எனவே Va0 கடைசியாக Va Vb Vc Vb அதாவது Va0 13 Va 2Vb இது சமன்பாடு 34 எனவே 33 மற்றும் 34 சமன்பாட்டைப் பயன்படுத்துதல் அதாவது இந்த இரண்டு சமன்பாட்டைப் பயன்படுத்துவதன் மூலம் நீங்கள் சமன்பாடு 34 இலிருந்து சமன்பாடு 33 ஐக் கழிப்பீர்கள் நமக்கு Va0 Va1 வேண்டும் எனவே சமன்பாடு 34 லிருந்து சமன்பாடு 33 ஐக் கழிக்கவும் நீங்கள் அவ்வாறு செய்தால் Va0 Va1 13 2 β β2 Vb இப்படி வரும் இப்போது Va0 Va1 அடிப்படையில் 13 1 ஐக் கழித்து 1 ஐச் சேர்க்கவும் நீங்கள் 2 1 3 ஐச் சேர்த்தால் பின்னர் நீங்கள் பொதுவாக எடுத்துக் கொள்ளும் 1 β β2 உங்கள் Vb கழித்தல் எனவே இந்த விஷயத்தில் 1β β2 0 என்பதை நாம் அறிவோம் சமச்சீர் கூறுகளின் போது இதை நாம் இங்கு வைத்திருக்கிறோம் எனவே இது 0 ஆகும் அதாவது Va0 Va1 3 இதன் காரணமாக இந்த 3 13 Vb அதாவது Va0 Va1 உண்மையில் Vb க்கு சமம் அதனால்மற்றும் Vb Vc இயற்கையாகவே அது Vb க்கு சமமாக இருக்கும் எனவே Va0 Va1 3 ZfIa0 ஏனெனில் Vb 3Zf Ia0 க்கு சமம் இங்கே சமன்பாடு 31 VbVc3ZfIa0 என்பதைக் காட்டியுள்ளோம் எனவே இந்த விஷயத்தில் உங்கள் Va0 Va1 3 Zf Ia0 என்று பொருள் இது உண்மையில் சமன்பாடு 35 அதாவது இந்த சமன்பாடு 33 35 மற்றும் 30 இந்த மூன்று சமன்பாடு படம் 6 இல் காட்டப்பட்டுள்ளபடி வரிசை நெட்வொர்க்கின் இணைப்பை நாம் வரையலாம் எனவே33 35 மற்றும் 30 எனவே சமன்பாடு 33 இது உண்மையில் Va1 Va2 இது முதல் விஷயம் பின்னர் சமன்பாடு 35 இது Va0 Va1 3 Zf Ia0 என்னிடம் வலது புறம் எழுதப்பட்டு உள்ளது சமன்பாடு 30 உண்மையில் நான் மீண்டும் எழுதுகிறேன் இந்த வரைபடத்தை வரைவதற்கு இந்த சமன்பாடு Ia1 Ia2 Ia0 0 அதற்கு வழங்கப்படுகிறது அதாவதுஇந்த மூன்று சமன்பாடுகளும் இதை எடுத்துக்காட்டாகக் கருதுகின்றன என்று வைத்துக்கொள்வோம் நீங்களும் தயவுசெய்து உங்கள் வரிசை நெட்வொர்க் இணைப்பை முடிக்கவும் இந்த தவறு சமன்பாடுகள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றன எடுத்துக்காட்டாக யாரோ ஒருவர் இது நேர்மறை எதிர்மறை மற்றும் பூஜ்ஜிய வரிசை தீர்த்த பிறகு சுற்று செய்யுங்கள் எனவே 33 என்பது Va1 Va2 அதாவது நாம் உங்கள் வரிசையை நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் இணையாக இணைக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கவும் மற்றொன்று Ia1 Ia2 Ia0 0 இந்த நிலையும் நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் மற்றும் Va0 சமம் உங்கள் Ia0 ஐ Va1 3 Zf ஐ பூர்த்தி செய்ய வேண்டும் ஒருவர் அதை எப்படி உருவாக்குவார் எனவே கருப்பு நிறம் Ea நமது Z1 Ia1 நேர்மறை வரிசை நெட்வொர்க் உள்ளது இது என் எதிர்மறை வரிசை ஒன்று இது g Z2 மீண்டும் நான் பயன்படுத்திய கருப்பு மை உள்ளது இது பூஜ்ஜிய வரிசை Z0 ஆகும் இப்போது முதல் விஷயம் என்னவென்றால் எனது Va1 Va2 மற்றும் இதெல்லாம் இணைப்பிகளை இணைக்கவும் Ia1 Ia2 Ia0 0 எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் இதை என்ன செய்வீர்கள் உங்கள் Va0 இது உங்கள் பூஜ்ஜிய வரிசை இந்த எதிர்மறை வரிசை நெட்வொர்க் இங்கே Ia2 வருகிறது மற்றும் பூஜ்ஜிய வரிசையில் இருந்து இந்த Ia0 நேர்மறை வரிசை Ia1 இலிருந்து வருகிறது நீங்கள் Ia1 Ia2 Ia0 0 போன்ற ஒரு சந்திப்பு புள்ளியை உருவாக்க வேண்டும் அதாவது இந்த Ia1 இங்கே வருகிறது Ia2 இங்கே வருகிறது Ia0 இங்கேயும் வருகிறது இந்த நேரத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கிறீர்கள் இங்கே ஃபேஸ் எனவே Ia1 Ia2 Ia0 0 இதேபோல் இது உங்கள் பிளஸ் இணைப்பு சரி இதேபோல் இங்கே நீங்கள் பார்க்க வேண்டும் முதலில் வெளிச்செல்லும் ஒன்று இங்கே இணைத்திருப்பதால் நீங்கள் இங்கே இணைக்கவும் ஆனால் கேள்வி Va0 Va1 3 Zf Ia0 அதாவது இந்த Ia0 இந்த மின்னோட்டமாகும் தவறு மின்மறுப்பு மொத்தத்திற்கு சமமான 3Zf ஆக வருகிறது அதாவது இது Ia0 மின்னோட்டம் உள்ளிடப்பட்டு இதுபோன்று செல்கிறது எனவே இது Ia0 ஆகும் எனவே இதை விட்டு விடுங்கள் இந்த முனையத்தை விட்டு வெளியேறுகிறது ஆனால் அது 3 Zf Ia0 ஆக இருக்கும் ஏனெனில் Va0 Va1 3 Zf Ia0 எனவே 3 Zf இங்கே வரும் இங்கே Ia2 இது தற்போதைய பாதைக்கு இந்த Ia2 இலிருந்து புறப்படும் மேலும் இது Ia1 க்கான தற்போதைய பாதையாகும் இதுவும் வெளியேறும்ஆனால் இந்த 3Zf வரும் Zf 0 எனில் அது முன்பு போலவே இருக்கும் ஒன்று மட்டுமே உள்வரும் மற்றும் இங்கே அனைத்து நீரோட்டங்களும் வெளிச் செல்லும் எனவே இதை நீங்கள் அழைத்தால் இது Va1 Va2 ஏனெனில் நீங்கள் இங்கே ஒரு KVL செய்தால் பாருங்கள் இந்த வளையம் இப்படியே போகும் இது இப்படியே போகும் இது உங்கள் பிளஸ் Va2 ஆகும் இதுபோன்று வாருங்கள் Va1 0 இது மட்டுமே இப்படியே செல்லும் அது இப்படியே போகும் இது இப்படி செல்லும் எனவே அதனால்தான் Va1 Va2 நீங்கள் அந்த Va0 ஐ செய்தால் Va1 3 Zf உங்கள் Ia0 இந்த விஷயத்தில் நீங்கள் இந்த KVL போன்ற வளையத்தை உருவாக்கினால் நீங்கள் இங்கு வருவீர்கள் சரி எனவே இது உங்கள் பிளஸ் உங்கள் Va0 Va0 ஆக இருக்கும் பின்னர் இந்த மின்னோட்டம் மிகவும் எதிர்க்கிறது எனவே Ia0 3Zf பின்னர் உங்கள் கழித்தல் Va1 0 அதாவது Va0 Va1 3 Zf Ia0 இந்த புள்ளியில் அல்லது இந்த புள்ளியில் Ia1 Ia2 Ia00 எனவே இது உங்கள் இரட்டை கோடுகள் க்ரவுன்ட் இணைப்பு தவறு என்று நீங்கள் அழைக்கும் சமமான சுற்று எனவே உங்களிடமிருந்து நான் இங்கே சொல்கிறேன் உங்கள் உள்ளுணர்விலிருந்து நீங்கள் மட்டுமே செய்ய வேண்டும் சுற்று இணைப்பு சரியானது எனவே இந்த நிலையில் இருந்து வெவ்வேறு வகையான தவறுகள் இருக்கும் அங்கே அதற்கேற்ப நீங்கள் அதை உருவாக்க வேண்டும் நீங்கள் செய்ய வேண்டிய அனைத்து நிபந்தனைகளையும் வைத்துக்கொள்வோம் அதன்படி நீங்கள் இந்த விஷயத்தை செய்ய வேண்டும் ஆனால் நான் எப்போதும் இந்த வழியில் விரும்புகிறேன் வெவ்வேறு இடங்கள் இந்த வரைபடம் வேறு வழிகொடுக்கப்பட்ட நேர்மறை எதிர்மறை பூஜ்ஜியத்தை உருவாக்கவும் சமன்பாடு மற்றும் அதன்படி நீங்கள் அதை செய்ய முயற்சி எனவே இது இரட்டை கோடு முதல் க்ரவுன்ட் தவறுக்கான நெட்வொர்க் இணைப்பு வரிசை நான் இதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது இந்த சுற்று நீங்கள் சமமாக செய்தால் நான் சொல்கிறேன் இது உங்களுக்காக மட்டுமே என்று நான் நினைக்கிறேன் இதை நான் வடிவம் 6a ஆக்கியுள்ளேன் இது வடிவம் 6a இது Ea மற்றும் இது Z1 ஆகும் எனவே இந்த மின்னோட்டம் Ia1 க்கு செல்கிறது இப்போது இது Z2 இங்கு செல்வதால் எல்லா சந்திப்புகளும் இந்த மின்னோட்டத்தின் சுருக்கம் 0 ஆகும் எனவே இதுZ2 மற்றும் இது உங்களுடையது இது Ia0 மற்றும் இது Z0 மற்றும் 3 Zf அவை தொடரில் உள்ளன எனவே Z0 3 Zf இந்த மின்னோட்டம் உள்ளது அதாவது நீங்கள் அழைக்கும் இந்த இரண்டு இணையாக உள்ளன அந்த எதிர்மறை வரிசை மற்றும் பூஜ்ஜிய வரிசை ஆனால் இங்கே Z0 3 Zf இவை இரண்டும் இணையாக உள்ளன இந்த விஷயத்தை நீங்கள் அழைப்பதை Va0 சமம் என்றும் இது அறிவுறுத்துகிறது உங்கள் நேர்மறை இந்த எதிர்மறை வரிசை மற்றும் இந்த பூஜ்ஜிய வரிசை இந்த இரண்டும் இணையாக உள்ளன எனவே இங்கிருந்து இந்த இரண்டும் இணையாக உள்ளன எனவே இதன் பொருள் உங்கள் இந்த சமன்பாடும் நான் எழுதியுள்ளேன் அதனால்தான் அந்த Va0 Va2 3 Zf Ia0ஏனென்றால் Va இதற்கு முன்னர் நாம் இதை Va1 Va2 இந்த ஒன்று நாம் அதை செய்துள்ளோம் அதனால்தான் Va1 க்கு பதிலாக Va0 ஐ நாம் Va23ZfIa0 என்றும் எழுதலாம் இது உங்கள் எதிர்மறை வரிசை மற்றும் உங்கள் பூஜ்ஜிய வரிசை இணையாக சரியானவை என்று இது அறிவுறுத்துகிறது ஆனால் இங்கே தவறு மின்மறுப்பு இருக்கும் IfZf 0 ஆக இருந்தால் 3Zf சொல் இருக்காது எனவே இங்கே அவர்கள் உங்கள் சமன்பாடு 33 ஐக் குறிப்பிடுகிறார்கள் எனவே இதன் பொருள் எனது Ia1 இதுசமன்பாடு - 36 இதேபோல் இந்த வளையத்தில் நீங்கள் KVL பயன்படுத்தினால் இதன் பதிப்பு என்பது எளிமையானது இதே சுற்றுக்கு சமமான பதிப்பு ஆனால் வரையப்பட்டது நீங்கள் இந்த வளையத்தில் இந்த சுழற்சியில் KVLஐப் பயன்படுத்துங்கள் அது Z1 Ia1 உங்கள் Z2 Ia2 -Ea0 அதாவது இந்த சுற்று வட்டத்திலிருந்து இதை எளிதாக எழுதுகிறேன் உங்கள் Z1 Ia1 Z2 Ia2 -𝐄𝐚 0 அதாவது எளிமைப்படுத்திய பின் இது சமன்பாடு 37 இதேபோல் இந்த சுற்றில் மீண்டும் இங்கே நீங்கள் இதை செய்தீர்கள் அதாவது இந்த இரண்டாவது ஒன்றை KVL Z1 Ia1 சரி Ia0Z03Zf Ea0நீங்கள் அவ்வாறு செய்தால்அதை நான் எழுதுகிறேன் அதாவது எளிமைப்படுத்திய பின் இது சமன்பாடு 38 எனவே இந்த வழியில் ஒருவர் தீர்க்கவேண்டும் டேட்டா எப்போது வழங்கப்படும் எப்படி எண்ணியல் மூலம் நாம் பார்க்கும் விஷயங்களை தீர்க்க முடியும் ஆனால் அதற்குச் செல்வதற்கு முன்புதான் நான்குறிப்பாக நேர்மறை வரிசை எதிர்மறை வரிசை மற்றும் பூஜ்ஜியம் என்று சொல்ல விரும்புகிறேன் ஒரு சிக்கல் மற்றும் பிழையை நீங்கள் கருத்தில் கொள்ளும்போது வரிசை கூறு பிரச்சினைகள் கொஞ்சம் ஏற்பட்டது கொஞ்சம் சிக்கலானது சம்பந்தப் பட்டிருக்கிறது மற்றும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் என்று நான் கூறுவேன் நீண்ட நான் நீண்ட என்று பொருள் ஆனால் சில எடுத்துக் காட்டுகளை எடுத்து விஷயங்கள் எவ்வாறு இருக்க முடியும் என்பதைக் காண்பிக்கும் எனவே இதுவரை நாம் வரி தவறு முதல் க்ரவுன்ட்ல் தவறு மற்றும் க்ரவுன்ட்ல் உள்ள தவறு மற்றும் அனைத்து வெளிப்பாடு களுக்கும் நீங்கள் இரட்டை கோட்டை அழைக்கிறீர்கள் இதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் ஆனால் வேறுபட்ட தவறு மட்டுமே வேறுபட்ட தவறு என்பது நான் வேறுபட்ட வகையை குறிக்கிறது எனவே நீங்கள் அந்த சமன்பாடுகளை உருவாக்க வேண்டும் உங்களிடம் நான் சராசரி மற்றும் அதன்படி நீங்கள் வரிசை நெட்வொர்க்கை வரைய வேண்டும் அடுத்தது திறந்த கடத்தி தவறு இது மிகவும் அரிதானது என்று வைத்துக்கொள்வோம் திறந்த கடத்தி என்றால் உடைந்த கடத்தி என்று பொருள் இது படம் 7 உங்களிடம் a b மற்றும் c ஃபேஸ்ல் உள்ளனஇதன் மூலம் Ia Ib Ic மின்னோட்டம் பாயும் ஆனால் திடீரென்று ஃபேஸ்ல் ஒரு கடத்தி திறந்திருக்கும் என்று வைத்துக் கொள்வோம் எனவே நாம் என்ன செய்கிறோம் என்பது தான் FF1 பின்னர் bb1 மற்றும் cc1 மார்க்கிங் எனவே நீங்கள் திறக்கும் ஒரு கடத்தி ஒரு திறந்த ஃபேஸ் எனவே இது ஒரு தொடர்ச்சியாக இருப்பதால் இது ஒரு உடைந்த பகுதி இல்லை b மற்றும் b1 புள்ளி பொதுவானது c மற்றும் c1 புள்ளி பொதுவானது அதாவது உங்கள் Vbb1 Vcc1 0 இது சமன்பாடு 39 ஏனெனில் b மற்றும் b1 உண்மையில் பொதுவான புள்ளி c c1 பொதுவான புள்ளி எனவே ஃபேஸ் இல்லை b மற்றும் c இங்கே உடைந்த பகுதி எனவேஇது சமன்பாடு 39 இது போல ஃபேஸ் ஒரு கடத்தி உடைந்துவிட்டது எனவே Ia 0 இவை எல்லை நிபந்தனைகள் இப்போது நீங்கள் சமச்சீர் கூறுகளை வைத்தால் இந்த விதிமுறைகள் நாம் எழுதலாம் இந்த சமன்பாடு எப்போதுமே உங்களுக்குத் தெரிந்திருக்கும் இதை நாம் Vaa11 நேர்மறை வரிசை கடத்தி திறந்த கடத்தி வழக்குகள் V என்று எழுதலாம் பின்னர் Vaa12 பின்னர் Vaa10 நேர்மறை எதிர்மறை பூஜ்ஜிய வரிசை கூறு 13 க்கு சமம் ஏனென்றால் நாங்கள் மின்னழுத்தம் Vaa1 ஐ எடுத்துக் கொள்ளுங்கள் சரியானது அதாவது இது 13 1ββ21β2β111க்கு சமம் இது உங்களுக்குத் தெரியும் Vaa1Vbb1Vcc1 இப்போது நாம் Va1Va2Va0 இந்த அணி Va VbVc இங்கே திறந்த கடத்தி காரணமாக Vaa1Vbb1Vcc1 ஆனால்Vbb1 மற்றும் Vcc1 இரண்டும் இங்கே 0 ஆகும் ஏனெனில் இந்த ஒரு இவை இரண்டும் 39 சமன்பாட்டிலிருந்து Vbb1 '0' ஆகும் எனவே இது ஒரு '0' '0' என்று நாம் இதை எழுதலாம் Vaa11Vaa12Vaa10 13 Vaa1 இது சமன்பாடு 41 காரணம் மிகவும் எளிது Vaa11 13 Vaa1 Vaa12 13 Vaa1 மீண்டும் Vaa10 13 Vaa1 ஏனெனில் இவை இரண்டும் '0' எனவே இவை அனைத்தும் சமம் இவை அனைத்தும் சமமானவை இது ஒரு இணையான இணைப்பு மற்றும் Ia1 Ia2 Ia0 0 காரணம் கட்டம் கடத்தி 'a' உடைந்துவிட்டது அல்லது திறக்கப்பட்டுள்ளது அதாவது Ia 0 உங்கள் Ia1 Ia2 Ia0 0 ஐ குறிக்கிறது இந்த சமன்பாடு - 42 இதிலிருந்து நீங்கள் வரைய வேண்டும் அதாவது இந்த சமன்பாடு 41 மற்றும் சமன்பாடு 42 ஆகும் இந்த சமன்பாடு இந்த இரண்டு காட்டப்பட்டுள்ளபடி வரிசை நெட்வொர்க்கின் இணையான இணைப்பை பரிந்துரைக்கிறது எண்ணிக்கை 8 அதாவது அடுத்த எண்ணிக்கை அவை இணையாகவும் சிலவற்றிலும் சரி செய்யப் படுகின்றன தற்போதைய நேர்மறை எதிர்மறை மற்றும் பூஜ்ஜிய வரிசை '0' அதாவது இது உங்களுடையது நான் அதை செய்கிறேன் என்று சொல்லுங்கள் ஏனெனில் திறந்த கடத்தி மட்டுமேஎனவே இது FF1FF1FF1 என்று வைத்துக்கொள்வோம் சரிஇது 'a' கட்டத்திற்கானது நீங்கள் ஏன் FF1ஐ உருவாக்குகிறீர்கள்ஏனெனில் ஃபேஸ் 'a' கடத்தி திறக்கப் பட்டுள்ளது நேர்மறை எதிர்மறை மற்றும் பூஜ்ஜிய வரிசைமுறைகள் FF1 அதனால்தான் இது உங்கள் FF1ஆகும் நீங்கள் விரும்பினால் இது போன்ற ஒரு திறந்த கடத்தி வரியை F F1 நீங்கள் செய்ய முடியும் எனவே அந்த வழக்கில் இந்த F F1 நேர்மறை வரிசை எதிர்மறை வரிசைக்கு பூஜ்ஜிய வரிசை அனைத்து மின்னழுத்தங்களும் எல்லாம் இணையாகவும் உள்ளன ஏனென்றால் எல்லா மின்னழுத்தங்களும் ஒரே சரியானவை மற்றும் அனைத்தும் கூட்டுத்தொகை மற்றும் இங்கிருந்த மின்னோட்டம் Ia1 இங்கிருந்த மின்னோட்டம் Ia2 இங்கிருந்த மின்னோட்டம்Ia0 ஏனெனில் Ia 0 எனவே இந்த இடத்தில் சந்திப்பு புள்ளி உள்ளது எனவே Ia1 Ia2 Ia0 0 முதல் சட்டத்தின் காரணம் இது ஒரு கடத்திக்கான திறந்த நெட்வொர்க் ஆகும் எனவே உங்களிடம் உள்ள தவறான நிலையில் இருந்து மட்டுமே அந்த சமன்பாடுகளின் எல்லை நிபந்தனைகளை எழுத விஷயங்கள் மிகவும் எளிமையானவை பின்னர் நீங்கள் கணித ரீதியாக நீங்கள் கையாள முடியும் மற்றும் நீங்கள் எளிதாக நேர்மறை எதிர்மறை மற்றும் பூஜ்ஜிய வரிசை இணைப்புகள் உருவாக்க முடியும் பின்னர் ஒன்று இரண்டு கடத்திகள் திறக்கப்படுகின்றன ஃபேஸ் 'a' ஃபேஸ் 'b' மற்றும் ஃபேஸ் 'c' ஆகிய இரு கடத்திகளும் திறந்திருக்கும் என்று வைத்துக்கொள்வோம் எனவேaa1 பின்னர் bb1மற்றும் cc1 ஆனால் கட்டம் 'b' மற்றும் கட்டம் 'c' கடத்திகள் திறந்திருக்கும் அதாவது Ib 0Ic0 உரிமை மற்றும் இது ஒரு தொடர்ச்சியாகும் இது தொடர்கிறது இது உங்கள் Vaa1 0 ஆக இருக்கும் ஏனென்றால் இங்கே உடைந்த பாதை இல்லை aa1 பொதுவான புள்ளி எனவே Vaa1 0 மற்றும் Ib 0 Ic 0 இது உண்மையில் எல்லை நிலை எனவே இந்த புள்ளிவிவரத்திலிருந்து இதைக் கொண்டு எல்லை நிபந்தனை நாம் Vaa1 0 Ib 0 Ic 0 என்று எழுதலாம் எனவே சமச்சீர் அடிப்படையில் Vaa1 0 என்பது Vaa11 Vaa12 Vaa10 0 என்று பொருள் இது நேர்மறை எதிர்மறைமற்றும் பூஜ்ஜிய வரிசை கூறுகள் மற்றும் Ib Ic 0 மற்றும் நீங்கள் அதே வழியில் இருந்தால்ச மச்சீர் கூறு நான் அதை இங்கே வைக்கவில்லை இப்போது உங்களிடம் உள்ளது நீங்கள் பெறும் அனைத்தையும் புரிந்து கொள்ளுங்கள் Ia1 Ia2 Ia3 13 அது போல Ia1Ia2Ia3 13 Ia அனைத்தும் ஒன்றே அதாவது இந்த நிலை உண்மையில் தொடர் இணைப்பை பரிந்துரைக்கிறது ஏனெனில் Ia1 Ia2 Ia0நீரோட்டங்கள் ஒரே மாதிரியாக இருக்கும்போது தொடர் இணைப்பு பரிந்துரைக்கப் படுகிறது எனவே இது ஒரு தொடர் இணைப்பு என்றால் இது உங்கள் F F1F F1F F1 நான் முன்பே சொன்னேன் தொடர் இணைப்பு என்றால் இது உங்கள் நேர்மறை எதிர்மறை விட இது உங்கள் நேர்மறையான வரிசை இது உங்கள் எதிர்மறை வரிசை இது உங்கள் பூஜ்ஜியம்வரிசை இணைப்பு எனவே இது Ia1 Ia2 Ia1 Ia0 Ia1 ஏனெனில் அனைத்தும் ஒரே மாதிரியானவை அது 13 Ia இது சமன்பாடு 46 எனவே இது உண்மையில் இரண்டு கடத்திகளுக்கான திறந்த நெட்வொர்க் ஆகும் எனவேமிகவும் அரிதான நிகழ்வுகள் உள்ளன ஆனால் அதற்காக முழுமையை நான் இதை எடுத்தேன் ஒரே நேரத்தில் கூட நான் சொன்னேன் ஒரே நேரத்தில் இரட்டைக் கோடு முதல் வரி தவறு வரை மிகவும் அரிதானதுஆனால் பார்ப்பேன் நாம் ஒரு சிக்கலை பின்னர் எடுத்துள்ளோம் என்று நினைக்கிறேன் இப்போது என்ன செய்வார்கள் இந்த உதாரணம் உண்மையில் நம்மிடம் இருக்கும் உங்கள் முந்தைய சமச்சீர் கூறுகளிலிருந்து எடுக்கப்பட்டது ஏனெனில் அது சரியானதைப் புரிந்து கொள்ள உங்களுக்கு எளிதாக இருக்கும் இந்த எடுத்துக்காட்டு உண்மையில் உங்கள் சமச்சீர் கூறுகளின் அதே'எடுத்துக்காட்டு 4'விவரங்கள் அங்கு கொடுக்கப்பட்டுள்ளன அதே வரைபடம் மற்றும் எல்லாவற்றையும் ஒரே டேட்டா வரைபடம் இந்த சிக்கலில் அனைத்து டேட்டாவும் கிடைக்கின்றன எந்த டேட்டாவை நாம் உருவாக்கியுள்ளோம் சமச்சீர் கூறுகளின் 'எடுத்துக்காட்டு 4' க்கு நான் எல்லா டேட்டாவையும் ஒரே மாதிரியாக எடுத்துள்ளேன் அது நேரத்தை மிச்சப்படுத்தும் இதைப் புரிந்துகொள்ள எங்களுக்கு உதவும் எனவே இதே பிரச்சனை நாம் எடுத்த அதே வரைபடம் அதனால்எல்லா டேட்டாவும் சமச்சீர் கூறுகளின் 'எடுத்துக்காட்டு 4' போலவே இருக்கும் மேலும் ஒரு தவறு இருக்கிறது க்ரவுன்ட்ல் தவறுக்கு திடமான கோட்டைச் சொல்லும்போதுஅது க்ரவுன்ட் தவறுக்கான திடமான கோடு 'g'தவறு மின்மறுப்பு '0' என்று பொருள் நாம் இப்போது அதைக் கண்டுபிடிக்க வேண்டும் மோட்டார் மூலம் ஜெனரேட்டரால் வழங்கப்பட்ட மின்னோட்டம் மற்றும் விஷயங்கள் எப்படி நடக்கும் எனவே அனைத்து அளவுருக்கள் ஒன்றே இப்போது நீங்கள் அந்தத் டேட்டாவைப் பார்ப்பீர்கள் இந்த சிக்கலின் டேட்டா ஆனால் இன்னும் முந்தையதை மோட்டார் முனையத்தில் கொண்டு வந்த மின்னழுத்தம் 10 KV இப்போது தவறு உண்மையில் மோட்டார் பக்கத்திற்கு நேர்ந்தது அதனால்தான் இங்கே'எடுத்துக்காட்டு 4' இது முந்தைய சமச்சீர் தலைப்பின் போலவே எழுதப்பட்ட டேட்டாகூறு உங்களிடம் எல்லா டேட்டாவும் உள்ளது இப்போது அது அவ்வாறு இருந்தால் இங்கே தவறு ஏற்பட்டால் அது'g' புள்ளியில் ஏற்பட்டது இப்போது அது முதலில் இருந்தால் நான் இணைப்பு வரைபடத்தைக் காண்பிப்பேன் எனவே இந்த நேர்மறை எதிர்மறை மற்றும் பூஜ்ஜிய வரிசையை மட்டும் பிடித்துக் கொள்ளுங்கள் இந்த நெட்வொர்க்கிற்கான வரைபடம் முன்னர் காட்டப்பட்டது இது உங்கள் நேர்மறை வரிசை ஒன்று இதை எப்படி செய்வது என்று முன்பு சொன்னேன் மின்னழுத்த மூலங்கள் அனைத்தும் நேர்மறையாக இருக்கும் மேலும் அனைத்து நேர்மறை வரிசைகளும் மின்மறுப்பு இருக்கும் எதிர்மறை வரிசை அளவுருக்கள் ஒரே மாதிரியானவை ஆனால் மின்னழுத்த மூலங்கள் மட்டுமே இல்லை மற்றும் அனைத்து பூஜ்ஜிய வரிசை காட்டப்பட்டுள்ளது அது எவ்வாறு வரையப்பட்டது என்பது விவரம் விளக்கப்பட்டுள்ளது அதே நெட்வொர்க் மற்றும் அதே வரைபடம் இப்போது ஒரு தவறு புள்ளி ஏற்பட்டது இந்த பக்கத்தில் உங்கள் அருகிலுள்ள மோட்டார் முனையம் இங்கே ஒரு புள்ளி உள்ளது என்று நான் சொல்கிறேன் இங்கே ஒரு புள்ளி உள்ளது இந்த வரைபடத்தில் இது உங்கள் கிராம் என்று வைத்துக்கொள்வோம் p q மற்றும் g விஷயங்கள் இருக்கும் வரைபடம் உள்ளன எனவே இந்த வரைபடத்தில் ஒரு புள்ளி உள்ளது இது 'g' இந்த இடத்தில் தவறு ஏற்பட்டுள்ளது எனவே இந்த விஷயத்தில் இதுதான் 'g' சொல்லும் புள்ளிஅந்த தவறு உங்கள் க்ரவுன்ட்ல் தவறு திடமான கோடு க்ரவுன்ட்ல் ஏற்பட்டது எனவே இந்த விஷயத்தில் என்ன தவறு நடக்கும் இது உங்கள் பின் இணைப்பது எப்படி இப்போது இது உங்கள் எடுத்துக்காட்டு 4 அதே எதிர்மறை அதே பூஜ்ஜியத்தின் அதே நேர்மறை வரிசை நெட்வொர்க் வரிசை ஆகும் எனவே இதில் தவறு ஏற்பட்டுள்ளது இது குறிப்பு பஸ் எனவே இங்கே தவறு ஏற்பட்டுள்ளது எனவே இந்த நிலத்தை உருவாக்கவும் உங்கள் எதிர்மறை வரிசை நெட்வொர்க்கின் குறிப்பு பஸ் மற்றும் இங்கேயும் தரையிறங்குகிறது குறிப்பு நெட்வொர்க் பின்னர் இங்கேயும் இதுவே உங்கள் 'g' புள்ளி 'கிராம்'பாயிண்ட் டு ரெஃபரன்ஸ் நெட்வொர்க் மற்றும் இது 'ஜி' புள்ளி இது உங்கள் குறிப்பு பஸ்ஸுக்கு செல்லும் எனவே இந்த 'g' புள்ளி இதன் பொருள் நீங்கள் இந்த புள்ளியை அழைப்பது இங்கே தவறு ஏற்பட்டுள்ளது எனவே இதன் பொருள் இது என்னுடையது புள்ளி 'g' அவை குறிப்பு பஸ்ஸுடன் இணைக்கப்பட்டன இது குறிப்பு பஸ்ஸுடன் இணைக்கப்பட்ட 'g' இந்த சிக்கலை தீர்க்கும் முன் மூன்று கட்டங்களுக்கு சமன்பாட்டைப் பயன்படுத்தி அதைத் தீர்க்கிறீர்கள் மூன்று கட்ட தவறுகளுக்கு நாம் அதை முன் செய்துள்ளோம் தவறு மின்னழுத்தம் வெளியே எடுக்கப்பட்டது மற்றும் அதற்கு சமமான தெவெனின் பிரதிநிதித்துவம் மூன்று கட்ட தவறு மட்டுமே எங்கள் நோக்கம் உங்கள் Z பஸ் வழிமுறையை சிறிது சிறிதாக இணைக்கும் என்பதைக் காண்பதாகும் ஆனால் அதிக முக்கியத்துவம் நாம் இங்கே சமச்சீர் கூறு மற்றும் சமநிலையற்ற தவறு எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் அதைப் பார்த்தால் உங்கள் முந்தைய தவறு மின்னழுத்தம் என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் ஏனெனில் மோட்டார் பக்க தவறு ஏற்பட்டது எனவே அதன் மின்னழுத்தம் 10 KV அது பின்னர் பார்க்கும் இப்போது கேள்வி என்னவென்றால் அந்த பூஜ்ஜிய வரிசை நெட்வொர்க்கை நீங்கள் பார்த்தால் உங்கள் பூஜ்ஜிய வரிசை மின்னோட்டம் உண்மையில் மோட்டரிலிருந்து பிணைய உரிமை பக்கம் பாயும் என்று ஏனென்றால் இது உங்களுடையது இரண்டு மோட்டார்கள் ஒன்று நீங்கள் அழைப்பது உங்களுடையது கட்டுப்பாடற்ற க்ரவுன்ட் மற்றும் இன்னொன்று இது உங்களுடையது என்று நீங்கள் அழைப்பது இது சிறந்தது இந்த ஒன்று இதை நீங்கள் எடுத்துக் கொண்டால் இது Y இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் இது சில மின்மறுப்புகளின் மூலம் அது அடித்தளமாக உள்ளது எனவே இங்கேயும் இது Y இணைக்கப்பட்டுள்ளது ஆனால் கட்டுப்பாடற்றது என்பதை நான் தவறவிட்டேன் எனவே இங்கே இதன் பொருள் இந்த பூஜ்ஜிய வரிசை வரைபடம் என்றால் அது குறிப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது சுற்று கணக்கிடப்படுவதை நீங்கள் காண்கிறீர்கள் ஆனால் நீங்கள் ஜெனரேட்டர் பக்கத்தைப் பார்த்தால் தனிமை Y என்பது அடித்தளமாக உள்ளது ஆனால் இங்கே உள்ளது எனவே ஒரு தனிமை உள்ளது எனவே இதன் பொருள் ஜெனரேட்டர் பக்கமானது பூஜ்ஜிய வரிசை மின்னோட்டமாக இருக்காது ஆனால் மோட்டார் பக்கத்திலிருந்து பூஜ்ஜியமாக இருக்கும் அங்கு பூஜ்ஜிய வரிசை தற்போதைய வலதுபுறம் இருக்கும் எனவே இது உங்கள் பிற்காலத்தை குறிக்கிறது இதன் பொருள் நீங்கள் இதை எப்போது தீர்க்கிறீர்கள் என்றால் பூஜ்ஜிய வரிசை மின்னோட்டமும் அது எதுவாக இருந்தாலும் அது மோட்டார் பக்கத்திலிருந்து பாயும் ஏனென்றால் அது ஒரு பாதையைப் பெறுவதை நீங்கள் காண்கிறீர்கள் அதுதான் ஒரு பாதையைப் பெறுவது இது போன்ற ஒரு பாதையைப் பெறுகிறது ஆனால் இந்த பக்கத்தில் தனிமை உள்ளது எனவே நடப்புஇல்லை ஜெனரேட்டர் பக்கத்தில் இருந்து பாயும் இது பூஜ்ஜிய வலைப்பின்னல் வரிசையைப் பார்த்து நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் இதன் பொருள் என்னவென்றால் உங்கள் தெவெனினுக்கு சமமானதாக மாற்றினால் மட்டுமே நேர்மறை வரிசை நெட்வொர்க் எனவே மோட்டார் பக்க மின்னழுத்தம் 10 KV ஆகும் எனவே முன் தவறு நீரோட்டங்கள் புறக்கணிக்கப்பட்டது எனவே நாம் சொல்லலாம்ஆனால் மோட்டார் பக்க முனையம் மின்னழுத்தம் 10 KV அடிப்படை KV11 ஐ எடுத்துள்ளோம் எனவே 0 எனவேVf0 என்னுடையது அடுத்தது இந்த இரண்டின் மொத்த விஷயம் மற்றும் இந்த இணைக்கு சமமாக எடுத்துக் கொள்ளுங்கள்0 345 மற்றும் 0 69 j ஆகியவை இதற்கு சமமானவை அதன் சமமானது உண்மையில் j0 23 ஆக இருக்கும் இந்த பக்கம் புள்ளி j0 20 j0 491 என்பது இந்த இரண்டையும் சேர்த்து சமமானதை எடுக்க வேண்டும் நீங்கள் எடுத்தால் பின்னர் Z1 ஒரு யூனிட்டுக்கு j0 172 ஆக மாறும் மற்றும் Z2 Z1 ஒரு யூனிட்டுக்கு j0 172 ஆக இருக்கும் மற்றும் Z0 j3 264 இது j3 இந்த அளவுருக்கள் அனைத்தும் சமச்சீரில் 'எடுத்துக்காட்டு 4' க்கு கணக்கிடப்பட்டுள்ளன எனவே நாம் எடுக்கும் அனைத்து அளவுருக்கள் மற்றொன்று இது ஒன்று இது ஒன்று நீங்கள் 'g' என்று அழைக்கும் இடத்தில் தவறு ஏற்பட்ட அந்த வகையான தவறுக்கு சமமாக இருங்கள் எனவே இது தெவெனின் சமமானதாகும் இப்போது இதன் பொருள் என்னவென்றால் இந்த இரண்டு கூட இருந்தன இது சமமான இணையானது மற்றும் இந்த விஷயத்தில் இது j3 264 மட்டுமே வரும் எனவே நீங்கள் அதை செய்தால் சமமான சுற்று எனவே இந்த சமமானது உங்கள் Z2 Z1 ஐ சமம் இது ஒன்றாகும் எனவே சமமான சுற்று இதுவாக இருக்கும் இது குறிப்பு பஸ் இது j0 172 j0 172 மற்றும் j3 264 மற்றும் Ia1 Ia2 Ia0 எனவே அந்த வழக்கில் Ia1 Vf0 Z1Z2Z0 எனவே இவை அனைத்தையும் மாற்றவும் இதையெல்லாம் மாற்றினால் நீங்கள் ஒரு யூனிட்டுக்கு Ia1 j0 252 பெறுவீர்கள் மற்றும் Ia1 Ia2 Ia0 அனைத்தும் ஒரே மாதிரியானவை நான் இங்கே காட்டவில்லை ஆனால் இது IA1 இது Ia2இது Ia0 தொடர் சுற்று அனைத்தும் ஒரே மாதிரியானவை அதாவது இது j0 இப்போது தவறு தற்போதைய 3Ia0 ஆக இருக்கும் அது உங்கள் 3 j0 252 சரியானது எனவே இதன் பொருள் அது j0 இறுதியில் 75 ஒரு யூனிட்டுக்கு 6 வருகிறது எனவே இந்த வழியில் நீங்கள் இதை அழைக்கிறீர்கள் அந்த பூஜ்ஜிய வரிசையை உங்கள் நேர்மறையான வரிசை எதிர்மறை வரிசையை பூஜ்ஜிய வரிசையில் தீர்க்கவும் புரிந்து கொள்ள வேண்டும் பின்னர் ஏன் தவறு ஏற்பட்டது என்பதை நீங்கள் மட்டுமே பயன்படுத்த முடியும் அதன்படி அனைத்து அளவுருக்கள் எவ்வாறு சரியாக கணக்கிடப்படுகின்றன என்பதை நீங்கள் காண வேண்டும் மற்றும் என் தவறு நடப்பு என்ன என்பதை நீங்கள் எளிதாக தீர்க்க முடியும் நன்றி மீண்டும் சந்திப்போம்